வணக்கம் இந்த விரிவுரையில் ஆர்எஃப் மெம்ஸ் மற்றும் மைக்ரோவேவ் இமேஜிங் பற்றி பேசுவோம் எனவே ஆர்எஃப் மெம்ஸ் உடன் விரிவுரையைத் தொடங்குவோம் மெம்ஸ் என்பது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டங்களை குறிக்கிறது மெம்ஸ் என்பது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத சிறிய சாதனங்கள் அவை மைக்ரோ மெஷின்கள் அல்லது மைக்ரோ சிஸ்டம்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன மெம்ஸ் காம்போனென்ட் 1 முதல் 100 மைக்ரோ மீட்டர் μmவரை இருக்கும் மெம்ஸ் சாதனங்கள் 2 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் சென்சார் சுற்றியுள்ள சூழலில் இருந்து டேட்டாவை உணர்ந்து அதை எலக்ட்ரிக் சிக்னல்லாக மாற்றுகிறது எலக்ட்ரிக் சிக்னல்களைப் பயன்படுத்தி இந்த டேட்டாவை ஆக்சுவேட்டர் செயலாக்கி அதன் செயலைச் செய்கிறது எனவே இது தன்னை அல்லது பிற சாதனங்களை கையாள ஒரு சக்தியை உருவாக்குகிறது அல்லது பயனுள்ள பணியைச் செய்ய சுற்றியுள்ள சூழலில் ஒரு செயலைச் செய்கிறது மெம்ஸ் சாதனங்கள் அடிப்படை ஃபபிரிகேஷன் டெக்னீக்ஸ் பயன்படுத்தி ஃபபிரிகேட் செய்யப்படுகின்றன பின்னர் பல அடுக்குகள் அடித்தளத்தில் வைக்கப்படுகின்றன பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்ச்சர் உருவாக்க முனைகின்றன இப்போது தகவல்தொடர்பு சாதனங்களின் சமீபத்திய வளர்ச்சி மெம்ஸ் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சாதனங்களின் மினியேட்டரைசேஷனை நோக்கி செல்கிறது எனவே மெம்ஸ் சாதனங்களில் வளர்ந்து வரும் பகுதியில் ஆர்எஃப் மெம்ஸ் ஒன்றாகும் மெம்ஸ் செயல்பாட்டு எலிமெண்ட்கள் பல்வேறு முறை செயல்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அவை எலெக்ட்ரோஸ்டாடிக் போர்ஸஸ் பீசோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எலெக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எலெக்ட்ரோ தெர்மல் இப்போது ஆர்எஃப் மெம்ஸ் அடிப்படையிலான எலிமெண்ட்கள் பல்வேறு வகைகளாக இருக்கலாம் இதுமாறி கெப்பாசிட்டர்ஸ் இண்டக்டர்ஸ் சுவிட்சுகள் ஃபேஸ் ஷிப்ட்டர்ஸ் பில்டர்ஸ் உயர்தர ரெசனேட்டர்கள் ஆண்டெனாக்கள் மைக்ரோவெவ் ட்ரான்ஸ்மிஷசன் லைன்ஸ் இப்போது இந்த ஆர்எஃப் மெம்ஸ் சாதனங்கள் குறைவான அளவு மற்றும் எடையுடன் கூறுகளை வழங்குகின்றன மேலும் அவை குறைந்த பவரில் மிகக் குறைந்த இழப்புகளுடன் அகலமான பேண்ட்வித்தை வழங்குகின்றன அவை அதிக லீனியாரிட்டியுடன் கூடிய குறைந்த ஃபேஸ் நாய்ஸ் மற்றும் சிறந்த பேஸ் ஸ்டபிலிட்டியுடன் மிக உயர்ந்த ஐசொலேசனையும் வழங்குகின்றன இப்போது ஆர்எஃப் மெம்ஸ் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பல்வேறு மைக்ரோவேவ் காம்போனென்ட்களை பற்றி பேச விரும்புகிறேன் எனவே முதல் காம்போனென்ட் ஆர்எஃப் மெம்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்ப்போம் பெரும்பாலான அகலமான பேண்ட்வித் பயன்பாடுகளுக்கு கெப்பாஸிட்டர்ஸின் செயல்திறன் எலக்ட்ரிக் பாராமீடேர்ஸால் வழங்கப்படுகிறது அவை அகலமான ட்யுண்ணிங் ரேன்ச் குறைந்த ஃபேஸ் நாய்ஸ் மற்றும் அகலமான பேண்ட்வித் கெப்பாசிட்டர்களின் விஷயத்தில் இது செமிக்கண்டக்டர் வகையைச் சேர்ந்தது அவை அதிக ஃபிரிக்குவன்ஸியில் அகலமான ட்யுண்ணிங் ரேன்ச்சை வழங்காது கூடுதலாக அவை அதிக இன்சர்சன் லாசை வழங்குகின்றன ஆர்எஃப் மெம்ஸ் வகை கெப்பாஸிட்டர் ஒரு முக்கிய தீர்வை வழங்குகிறது மற்றும் அவை அதிக ஃபிரிக்குவன்ஸியில் அகலமான ட்யுண்ணிங் ரேன்ச்சை குறைந்த இழப்புகளுடன் வழங்குகின்றன இந்த கெப்பாஸிட்டர்கள் இணையான ப்ளெட் கெப்பாஸிட்டர் வகையைச் சேர்ந்தவை இங்கே கீழ் ப்ளெட் நிலையான ப்ளெட் மற்றும் மேல் ப்ளெட் காற்று இடைவெளியில் இடைநீக்கம் செய்யப்படுகிறது இந்த மேல் ப்ளெட் டி வடிவ பீம்களைப் பயன்படுத்தி இடைநீக்கம் செய்யப்படுகிறது இது மேல் ப்ளெட்டின் இடைநீக்கத்திற்கு துணைபுரிகிறது இங்கே இந்த மெட்டல் ப்ளெட்கள் காற்று இடைவெளியால் பிரிக்கப்படுகின்றன மேலும் இந்த ப்ளெட்களின் கொள்ளளவை இடைவெளியில் பல்வேறு வகையான ஆக்சுவேட்டர்கள் அணிவதன் முலமாகவும் மாற்றலாம் இவை எலெக்ட்ரோஸ்டாடிக் எலெக்ட்ரோ தெர்மல் அல்லது பீசோ எலக்ட்ரிக் ஆக இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் முதலில் இடைவெளி எலெக்ட்ரோஸ்டாடிக் ஆக்சுவேட்டரில் பையாஸ் வோல்ட்டேஜை பயன்படுத்தி மாற்றப்படுகிறது இது ப்ளெட்களுக்கு இடையிலான இடைவெளியில் மூன்றில் ஒரு பங்காக மாற்றப்படலாம் இது கெப்பாசிடன்ஸ் 50 அதிகரிப்புக்கு ஒத்திருக்கிறது எலக்ட்ரோஸ்டேடிக் ஆக்சுவேட்டர் அடிப்படையிலான கெப்பாசிட்டர் குறைந்த பவர் கன்சம்சன் வழங்குகிறது அவை அதிக செயல்படுத்தும் வேகம் மற்றும் பெரிய டிஃப்லக்சன் திறனையும் வழங்குகிறது ஆனால் இந்த கெப்பாஸிட்டர்களில் ட்யுண்ணிங் ரேன்ச் ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது இந்த ட்யுண்ணிங் ரேன்ச்சை எலெக்ட்ரோ தெர்மல் ஆக்சுவேட்டர்களால் கடக்க முடியும் அங்கு வெப்ப பொருத்தமின்மையைப் பயன்படுத்தி இடைவெளி குறைகிறது எனவே இணையான ப்ளெட் கெப்பாஸிட்டர்களில் அகலமான மற்றும் குறுகிய ஸ்ட்ரெப்ஸ்களுக்கு இடையில் வேறுபட்ட தெர்மல் டெம்பெரச்சர்கள் வழங்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் குறுகிய ஸ்ட்ரெப்ஸ் அகலமாக இருப்பதால் அவை கீழே வளைகின்றன எனவே இது கெப்பாசிடன்ஸ் 50 அதிகரிப்பு ரேன்ச்சை நீக்குகிறது ஆனால் இந்த எலக்ட்ரோ தெர்மல் ஆக்சுவேட்டர் அடிப்படையிலான கெப்பாஸிட்டர்கள் ஒப்பீட்டளவில் மெதுவாக உள்ளன எனவே இரண்டு கெப்பாஸிட்டர்களும் அவை குறைந்த சக்தி கையாளும் திறனுடன் பாதிக்கப்படுகின்றன ஏனெனில் அதிக கெப்பாசிடன்ஸ் விகிதத்திற்கு இடைவெளி முடிந்தவரை நெருக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் இது ஆர்எஃப் நிலைகுலைவுக்கு காரணமாக இருக்கலாம் அடுத்த வகை கெப்பாஸிட்டர் இடைவெளியை பீசோ எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டரால் கட்டுப்படுத்தலாம் அவை கெப்பாஸிட்டரின் லீனியர்ரை சரிப்படுத்தும் மற்றும் அவை குறைந்த டிரைவிங் வோல்ட்டேஜை வழங்குகின்றன எனவே இவை பீசோ எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டரில் கண்ட்ரோலிங் பேட்ஸ்களின் இடையே பையாஸ் வோல்ட்டேஜை பயன்படுத்தப்படும்போது கிடைக்கும் நன்மைகள் பீசோ எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர் மேல் மெட்டல் ப்ளெட்டின் டைஎலக்ட்ரிக்கை கீழே நகர்த்துகிறது இது இடைவெளி டியூனிங்கிற்கு பதிலாக ஏரியா ட்யூனிங்கை வழங்குகிறது ஏனென்றால் ஏரியா ட்யூனிங்கில் ரேன்ச் இல்லை இந்த வகை ஸ்ட்ரக்சரின் பொதுவான ஸ்ட்ரக்சரில் ஒன்று கோம்ப் ஸ்டக்ச்சர் ஆகும் அங்கு கோம்ப் ஸ்டரக்ச்சரின் நீளம் மற்றும் இந்த ஸ்டரக்ச்சர்களின் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டை மாற்றுவதன் மூலம் ரெசோனன்ஸ் ஃபிரிக்குவன்ஸி கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போது இந்த கெப்பாஸிட்டர்களை வோல்ட்டேஜ் கண்ட்ரோல் ஆஸிலேட்டர் ட்யூனபிள் பில்டர்ஸ் இம்பெடன்ஸ் மேட்சிங் நெட்வொர்க்குகள் ட்யூனபிள் நெட்வொர்க்குகள் மற்றும் பேஸ் ஷிஃப்ட் போன்ற பல்வேறு பயன்பாட்டு பகுதிகளில் பயன்படுத்தலாம் அடுத்த வகை காம்போனென்ட் ஆர்எஃப் மெம்ஸ் இண்டக்டர்ஸ் ஆகும் ஆர்எஃப் இண்டக்டர்களின் மிக முக்கியமான பண்புகள் இண்டக்டன்ஸ் மதிப்பு குவாலிட்டி ஃபாக்டர் மற்றும் அதன் செல்ஃப் ரெசனண்ஸ் ஆகும் இதில் குவாலிட்டி ஃபாக்டர் மிக முக்கியமான பண்பு ஆகும் எனவே வோல்ட்டேஜ் கண்ட்ரோல் ஆஸிலேட்டர் விஷயத்தில் பேஸ் நாய்ஸ் முக்கியமான பண்பு என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது குறைவாக இருக்க வேண்டும் VCO இன் பேஸ் நாய்ஸ் குவாலிட்டி பாக்டர் சதுரத்தின் தலைகீழ் மூலம் வழங்கப்படுகிறது இப்போது பொதுவாக இண்டக்டர்கள் 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரியில் செய்யப்படுகின்றன ஆனால் ப்லனர் இண்டக்டரின் தேவைகள் அதிகம் உள்ளன உயர் தரமான இண்டக்டர்கள் ஆர் எஃப் வடிவமைப்பில் அதிக கெயினுடன் கூடிய குறைந்த இன்சர்சன் லாஸ் குறைந்த பேஸ் நாய்ஸ் மற்றும் அதிக செலெக்ட்டிவிட்டி வழங்க வேண்டும் ஆர்எஃப் மெம்ஸ் அடிப்படை இண்டக்டர்கள் அதற்கான தீர்வாகும் இவை 2 வகைகளாகும் பிளானர் இண்டக்டர்கள் மற்றும் சோலினாய்டு இண்டக்டர்கள் பிளானர் இண்டக்டர்கள் 2 வகையான வடிவத்தில் அதாவது ஸ்பைரல் மற்றும் மெண்டரிகல் இருக்கலாம் ஸ்பைரல் இண்டக்டரில் திருப்பங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் இன்டக்டன்ஸை அதிகரிக்க முடியும் ஆனால் இது திருப்பங்களுக்கு இடையிலான கெப்பாசிடன்ஸை அதிகரிக்கிறது இது குவாலிட்டி ஃபாக்டரை குறைக்கிறது எனவே அதை சரியாக மேம்படுத்த வேண்டும் எனவே ஃகுவாலிட்டி பாக்டர்க்கும் இண்டக்டன்ஸ் மதிப்புக்கும் இடையிலான உகந்த மதிப்பை உள் ஸ்ட்ரெப்ஸ்களை சுருக்கி வெளிப்புற ஸ்ட்ரெப்ஸ்களை அகலப்படுத்துவதன் மூலம் தேர்ந்தெடுக்கலாம் இந்த இண்டக்டர்ஸ்களை தற்போதைய ஃபபிரிகேஷன் டெக்னீக்நொலஜி மூலம் எளிதாக உருவாக்க முடியும் இப்போது ஸ்பைரல் இண்டக்டர்களின் அளவு ஒப்பீட்டளவில் அதிகமாக உள்ளது கூடுதலாக இவை ஃப்ளக்ஸ் ஓட்டத்தின் திசையால் பாதிக்கப்படுகின்றன மேலும் மெண்டர் வகை ஸ்டரக்ச்சர்களின் விஷயத்தில் அவை குறைந்த இண்டக்டன்ஸ் மதிப்புபை வழங்குகின்றன மேலும் இந்த சிக்கல்களை சோலெனாய்டல் இண்டக்டர்களின் உதவியுடன் சமாளிக்க முடியும் ஆனால் அவற்றின் 3D ஜாமெட்ரி காரணமாக அவற்றை ஃபபிரிகேட் செய்வது கடினம் இங்கே அவை கோர்களின் மேல் மெட்டல் ஸ்ட்ரைப்களைப் பயன்படுத்தி உருவாக்கப்படலாம் ஆனால் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த இண்டக்டர்களின் ஃபபிரிகேஷன் ஃபபிரிகேஷன் டெக்னீக்நொலஜியில் உள்ள வரம்பு காரணமாக ஒப்பீட்டளவில் கடினம் கோர்களை உருவாக்க பயன்படும் ஸப்ஸ்ட்ரேட் காரணமாக இந்த வகையான இண்டக்டர்களில் லாஸ்கள் இருக்கும் இந்த லாஸ்களை காற்று அடிப்படையிலான கோர் இண்டக்டரைப் பயன்படுத்துவதன் மூலம் குறைக்க முடியும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது இங்கே மற்றும் மெட்டல் ஸ்ட்ரைப்களுக்கு இடையிலான காற்று இடைவெளி ஸ்ட்ரே கெப்பாசிடன்ஸை குறைக்கிறது இப்போது கோரில் உள்ள லாஸ்கள் 2 காரணங்களால் ஏற்படுகின்றன ஒன்று கெப்பாசிடிவ் கப்ளிங் இது மெட்டல் ஸ்ட்ரைப்களில் மற்றும் கண்டக்ஷன் கரண்ட் மற்றும் மெட்டல்க்கும் ஸப்ஸ்ட்ரேட் பகுதிக்கும் இடையிலான கரண்ட்டின் காரணமாக நிகழும் மற்றொன்று இண்டக்ட்டிவ் கப்ளிங் இது கரண்ட் லூப் மற்றும் மெட்டல்க்கும் ஸப்ஸ்ட்ரேட்க்கும் இடையில் பாயும் மேக்னெட்டிக் ஃபில்ட் காரணமாக நிகழ்கின்றன இவை இழப்புகளை வழங்குகின்றன மேலும் இது இண்டக்டரின் குவாலிட்டி ஃபாக்டரைக் குறைக்கிறது உள் திருப்பங்களை சுருக்கி வெளிப்புற திருப்பங்களை அகலப்படுத்துவதன் மூலம் இண்டக்டரின் தரத்தை மேம்படுத்த முடியும் இப்போது கப்பாசிட்டர்ஸ்களுக்காக நாங்கள் கலந்துரைத்ததைப் போன்ற பயன்பாடுகளிலும் இந்த இண்டக்டர்கள் பயன்படுத்தப்படலாம் குறைந்த நாய்ஸ் ஆசில்லெடர்ஸ் ஒருங்கிணைந்த எல் சி பில்டர்களில் ஆம்பிலிபய்யர்களில் சிப் பொருந்தும் நெட்வொர்க்குகளில் அவற்றைப் பயன்படுத்தலாம் இம்பிடன்ஸ் ட்ரான்ஸ்பார்மர் மற்றும் பேஸ் ஸிப்ட்டர்ஸ்களிலும் அவற்றைப் பயன்படுத்தலாம் அடுத்தது சுவிட்ச் மைக்ரோவேவ் காம்போனென்ட் பற்றி பேசுவோம் எனவே ஒரு சுவிட்ச் என்பது மின் இணைப்பை உருவாக்க அல்லது மின் இணைப்பை உடைக்க உதவும் ஒரு சாதனம் ஆகும் எஃப் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச் என்பது மைக்ரோ மெஸினிங் டெக்னலாஜி ஃபபிரிகேட் பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஒரு சாதனம் ஆகும் இங்கு ஆன் மற்றும் ஆஃப் நிலைக்கு இடையில் மாறுவது சுதந்திரமாக நகரக்கூடிய இயந்திர இடப்பெயர்வு அமைப்பு மூலம் அடையப்படுகிறது இப்போது சுவிட்ச் விஷயத்தில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் உள்ளன அவை குறைந்த இன்சர்சன் லாஸை வழங்க வேண்டும் அவை அதிக ஐசொலேசனை வழங்க வேண்டும் லைஃப் சைக்கில் அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் அவை குறைந்த மதிப்புடன் தொடர் ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருக்க வேண்டும் சுவிட்சுகளுக்கு மாறும் நேரம் குறைவாக இருக்க வேண்டும் இந்த பண்புகளை ஆர்எஃப் மெம்ஸ் சுவிட்சுகள் வழங்கும் இப்போது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் 2 வகை மைக்ரோவேவ் சுவிட்சுகள் உள்ளன மெக்கானிக்கல் மற்றும் செமி கண்டக்டர் வகை மெக்கானிக்கல் வகை சுவிட்சுகள் கோஆக்சியல் வகை மற்றும் வேவ் கைட் வகை ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் அவை குறைந்த இன்செர்சன் லாஸை வழங்குகின்றன மேலும் இந்த சுவிட்சுகளின் ஆர்எஃப் சக்தி ஒப்படைக்கும் திறனும் அதிகமாக உள்ளது கூடுதலாக அவை தலைகீழ் வழக்கில் அதாவது சுவிட்ச் ஆஃப் நிலையில் இருக்கும்போது அதிக ஐசோலேசனை வழங்குகின்றன ஆனால் அவை பருமனானவை அடுத்த வகை சுவிட்ச் ஒரு செமி கண்டக்டர் வகை சுவிட்ச் ஆகும் அவை பின் டையோடு அல்லது ஃபெட்ஐப் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன எனவே செமி கண்டக்டர் வகை சுவிட்சின் அளவு ஒப்பீட்டளவில் மிகக் குறைவு ஆனால் இது குறைந்த இன்செர்சன் லாஸை மற்றும் அதிக ஃபிரிக்வன்சியில் குறைந்த ஐசோலேசனால் பாதிக்கப்படுகிறது எனவே ஆர்எஃப் மெம்ஸ் சுவிட்சுகள் மெக்கானிக்கல் மற்றும் செமி கண்டக்டர் வகை சுவிட்சுகளின் நன்மைகளை ஒருங்கிணைக்கிறது எனவே அவை இரண்டு சுவிட்சுகளின் நன்மையையும் வழங்குகிறது இந்த சுவிட்சுகளின் நன்மைகள் அவை எளிமையானவை மற்றும் அவை எலெக்ட்ரோஸ்டாடிக் செயல்பாட்டின் மூலம் எளிமையான வழியில் செயல்பட முடியும் அவை அதி குறைந்த பவர் கன்சம்சனை வழங்கும் இந்த சுவிட்சுகளில் ஐசோலேசன் மிக அதிகமாக உள்ளது அவை உயர் சிக்னல் லீனியாரிட்டி மற்றும் குறைந்த டி சி ஸ்டாண்ட்பை பவரை வழங்குகின்றன செமிகண்டக்டர் வகையுடன் ஒப்பிடும்போது இந்த சுவிட்சுகளில் இன்செர்சன் லாஸ் குறைவாக உள்ளது மேலும் அவை பிராட்பேண்ட் செயல்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானவை இருப்பினும் செமிகண்டக்டர் வகை சுவிட்சுகளுடன் ஒப்பிடும்போது அவை குறைந்த மாறுதல் வேகம் மற்றும் குறைந்த சக்தி கையாளும் திறன் போன்ற சவால்களால் பாதிக்கப்படுகின்றன உலோக தொடர்புகளின் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் அவை வரையறுக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த சுவிட்சுகள் 2 வகை சீரிஸ் களாகவோ அல்லது ஷண்டாகவோ இருக்கலாம் சீரிஸ் சுவிட்ச் பல்வேறு வகையான கான்டக்ட் சுவிட்ச் ரிலே சுவிட்ச் அல்லது தொடர்பு குறைந்த ஜாமெட்ரியுடன் கபாஸிடீவ் சுவிட்ச் ஆகும் ஷன்ட் சுவிட்ச் பல்வேறு வகைகளில் ஷன்ட் கபாஸிடீவ் சுவிட்ச் மற்றும் ஷன்ட் கான்டக்ட் சுவிட்ச் இருக்கலாம் எனவே மோட்டோரோலாவால் உருவாக்கப்பட்ட சீரிஸ் சுவிட்ச்சின் ஜாமெட்ரி இங்கே உள்ளது மற்றும் இந்த சுவிட்சின் 2 மேல் மற்றும் கீழ் நிலை இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த சீரிஸ் சுவிட்ச் கான்டிலீவரைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது இது ஒரு முனையில் சரி செய்யப்பட்டது மற்றும் மெட்டல் ஸ்ட்ரைப் கான்டிலீவரில் செய்யப்படுகிறது இது மைக்ரோஸ்ட்ரிப் கோடுடன் சீரிஸ்ல் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு மெட்டல் எலெக்ட்ரோட் கான்டிலீவருக்குக் கீழே வைக்கப்பட்டுள்ளது இது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த எலக்ட்ரோடு புல் டவுன் எலக்ட்ரோடு என்று அழைக்கப்படுகிறது இந்த சுவிட்சின் செயல்பாடு 2 மெக்கானிசமால் வழங்கப்படுகிறது இங்கே மெட்டல் ஸ்ட்ரிப்பில் அது வழங்கும் ஆங்கர் ரீஜியனுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒய்டர் ரீஜியனுக்கான ஆதரவுகள் இரண்டாவது ரீஜியனின் மெட்டல் எலெக்ட்ரோட் ஒன்றுடன் ஒன்று ஒய்டர் ரீஜியன் இணைக்கப்படுகின்றன எனவே அவை ஒரு பரல்லேல் பிளேட் கப்பாசிட்டரை உருவாக்குகின்றன இப்போது ஆக்சுவேஷன் வோல்ட்டேஜ் அல்லது எலக்ட்ரோஸ்டேடிக் ஆக்சுவேஷன் பயன்படுத்தப்படும்போது அவை ஒரு மூடிய பாதையை உருவாக்குகின்றன மேலும் அதன் நிலையை நடத்துகிறது இப்போது பையாஸ் வோல்ட்டேஜ் பயன்படுத்தப்படும்போது அது கான்டிலீவரை கீழே இழுக்க முயற்சிக்கிறது மேலும் இது ஒரு டென்சில் போர்ஸை உருவாக்குகிறது இது பின்னால் இழுக்க முயற்சிக்கும் பையாஸ் வோல்ட்டேஜ் மேலும் அதிகரிக்கும் போது அது த்ரேஷ்ஹோல்டு வோல்ட்டேஜை விட அதிகமாக இருக்கும்போது டென்சில் போர்ஸால் உருவாக்கப்படும் இந்த எலெக்ட்ரோஸ்டாடிக் போர்ஸை சமப்படுத்த முடியாது அவை பையாஸ் வோல்ட்டேஜால் உருவாக்கப்பட்டது எனவே அது கீழே விழும் மற்றும் அது புல் டௌன் எலெக்ட்ரோட்டில் விழும் இப்போது இந்த வழக்கில் நீங்கள் செயல்படாத நிலையில் பார்த்தால் தற்போதைய கரண்ட் பாஸ் இல்லை எனவே இது உயர் இம்படன்ட் ஸ்டேட்டை வழங்குகிறது எனவே இந்த வகை சுவிட்சுகளில் அவை எந்த டி சி கர்ரேண்டாகவும் இருக்காது எனவே இந்த விஷயத்தில் டி சி பையாஸ்சிங் ரெஸிஸ்டரின் உதவியுடன் வழங்கப்படலாம் இருப்பினும் சாலிட் ஸ்டேட் சுவிட்சுகள் இருந்தால் நீங்கள் அதில் உறுப்பினராக இருந்தால் டி சி கரண்ட் ப்லொவ் அதிக அளவில் இருக்கும் எனவே ரெஸிஸ்டரின் உதவியுடன் பையாஸ்சிங் வழங்க முடியாது ஏனெனில் அவை அதிக அளவு வோல்ட்டேஜ் ட்ராபை ஏற்படுத்தும் எனவே சாலிட் ஸ்டேட் சுவிட்சுகள் இருந்தால் இண்டக்டரின் உதவியுடன் பையாஸ்சிங் வழங்கப்படுகிறது அடுத்தது குறைந்த வோல்ட்டேஜ் மெம்ஸ் ஷன்ட் சுவிட்சின் எடுத்துக்காட்டு இது மிச்சிகன் பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்டது இது ஒரு கெபாசிட்டீவ்ல்லி கப்ல்டு சுவிட்ச் ஆகும் இந்த வழக்கில் வோல்ட்டேஜை இழுப்பது ஏரியாவை அதிகரிப்பதன் மூலம் குறைக்கப்படுகிறது அல்லது கெப்பாசிட்டர் மற்றும் சுவிட்சுக்கு இடையிலான இடைவெளியைக் குறைப்பதன் மூலமும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மதிப்பைக் குறைப்பதன் மூலமும் குறைக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் ஏரியாவை அதிகரிப்பது ஒரு சாத்தியமான தீர்வாகாது ஏனென்றால் மெம்ஸ் சாதனங்கள் சாதனங்களை மினியேச்சர் செய்யும் இலக்கால் மட்டுமே கண்டுபிடிக்கப்படுகின்றன நீங்கள் இடைவெளியைக் குறைத்தால் அந்த விஷயத்தில் சுவிட்சின் ஆர்எஃப் தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எனவே அதுவும் சாத்தியமான தீர்வு அல்ல எனவே வோல்ட்டேஜ் லாஸை குறைப்பதற்கான மிகவும் சாத்தியமான தீர்வு முடிந்தால் குறைந்த மாஸ்சுடன் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மதிப்பைக் குறைப்பதாகும் அடுத்த வகை காம்போனென்ட் ஆர்எஃப் மெம்ஸ் பேஸ் ஷிப்ட் ஆகும் செமிகண்டக்டர் பேஸ் ஷிப்ட் விஷயத்தில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அவை அதிக ஃபிரிக்வன்சியில்களில் விரும்பத்தக்க இன்செர்சன் லாஸை வழங்காது கூடுதலாக அவை தொடர்ச்சியான பேஸ் ஷிப்ட்டை வழங்காது எனவே அவை அரே ஆண்டெனாவில் அல்லது அடாப்டிவ் அரே ஆண்டெனாவில் பொருந்தாது இப்போது ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS அடிப்படையிலான பேஸ் ஷிப்ட் இதற்கு ஒரு தீர்வாகும் ஏனெனில் அவை மில்லிமீட்டர் வேவ் ஃபிரிக்வன்சி ரேன்ச் அதிக ஃபிரிக்வன்சியில் மிகக் குறைந்த இன்செர்சன் லாஸை வழங்குகின்றன இந்த வகை பேஸ் ஷிப்ட்டர்களில் பேஸ் சென்ஜ் குறிப்பு நிலையுடன் பாதையின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் இப்போது இந்த சுவிட்சுகள் அனலாக் பேஸ் சேன்ஜ் டிஜிட்டல் பேஸ் சேன்ஜ்கள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன டிஸ்ட்ரிபியூட்டேட் மற்றும் கெபாசிட்டீவ் ஷன்ட் சுவிட்சுகளைப் பயன்படுத்தி அனலாக் பேஸ் சேன்ஜை வடிவமைக்க முடியும் டிஜிட்டல் பேஸ் சேன்ஜின் விஷயத்தில் அவை டிஸ்கிரெட் பேஸ் சேன்ஜ்களைப் பயன்படுத்தி செய்யப்படுகின்றன இங்கே பேஸ் சேன்ஜானது வெவ்வேறு பேஸ் பாத்களுக்கு இடையில் மாறுவதன் மூலம் அடையப்படுகிறது எனவே இங்கே ஒரு டிஜிட்டல் பேஸ் சேன்ஜின் எடுத்துக்காட்டு இது ஒரு சுவிட்ச் லைன் பேஸ் சேன்ஜ் ஆகும் இது கா பேண்ட்க்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இங்கே டி சி பையாஸ் வழங்கப்படுகிறது இது ஒரு குறைவான டோபோலாகி ஆகும் இங்கே ரெசோனன்ட் ஸ்ட்ரைப்கள் ஒரு RF தரையில் செயல்படுகின்றன இந்த வழக்கில் ஆப் செய்ய ஒரு குறிப்பிட்ட பிரிவு 2 க்வாட்டர் வேவ் ட்ரான்ஸ்ப்ர்மேசன் டெக்னீக் ரெசோனன்ட் ஸ்டப் மற்றும் டி ஜங்சன்க்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு க்வாட்டர் வேவ் ட்ரான்ஸ்ப்ர்மேசன் க்வாட்டர் வேவ் ஸ்டப் முதல் சுவிட்சின் மையம் வரை உள்ளது இங்கே அது டி ஜங்சனில்திறந்திருக்கும் எனவே இது சுவிட்சின் மையத்தில் ஒரு குறுகியது போல செயல்படும் மற்றொரு க்வாட்டர் வேவ் ட்ரான்ஸ்ப்ர்மேசன் லைன் இதுவாகும் எனவே சுவிட்சின் மையம் குறுகி செயல்படும் எனவே இது டி ஜங்சன் திறந்த நிலையில் செயல்படும் எனவே இந்த வழியில் சுவிட்ச் செயல்பாட்டு நிலையில் உள்ளது அல்லது குறிப்பு நிலையைப் பொறுத்து பேஸ் சேன்ஜை நீங்கள் விரும்பினால் இந்த வரியுடன் செல்லும் சிக்னல் திறந்த சுற்று ஒன்றைக் காணும் எனவே இந்த கூடுதல் நீளத்தை வழங்குவதன் மூலம் குறிப்பு பாதையில் கூடுதல் பேஸ் சேன்ஜை வழங்க விரும்பிய பாதைக்கு நகரும் எனவே இது 1800 பேஸ் ஷிப்ட்ன் ஜாமெட்ரி ஆகும் இதேபோல் லயன் லென்த்தை 900 விட்த்க்கும் 450 விட்த்க்கும் சரிசெய்யலாம் இந்த ஜாமெட்ரியுடன் பேஸ் சேன்ஜ் 00 முதல் 3150 வரை 450 படி அளவுடன் அடைய முடியும் இந்த ஜாமெட்ரி வளைவு முடிவில் 1 7 dB இன் இன்சர்சன் லாஸை வழங்குகிறது இப்போது இந்த வகை பேஸ் சேன்ஜை குறைந்த இன்சர்சன் லாஸை அதிக ஐசோலேசனும் புறக்கணிக்கக்கூடிய அக்சுவேஷன் பவ்ர்ரும் மற்றும் குறைந்த ஸ்டாண்ட்ப் பை பவர் கன்சம்சன் ஆகியவற்றை வழங்குகின்றன எனவே இவை ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS அடிப்படையிலான பேஸ் சேன்ஜின் நன்மைகள் ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS டோபாலஜியை அடிப்படையாகக் கொண்ட அடுத்த காம்போனென்ட் பில்டர் ஆகும் இப்போது பில்டர் விஷயத்தில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பிளாட் பேண்ட் பாஸ் பதிலைக் கொண்டிருக்க வேண்டும் பேண்ட் நிராகரிப்பு விகிதத்திற்கு வெளியே மற்றும் உயர் ரோல் ஆஃப் பாக்ட்டராக இப்போது ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS பில்டரைப் பார்த்தால் ஆர்எஃப் நெட்வொர்க்குடன் இணைந்து இணைக்கப்பட்ட தொடர்ச்சியான ரெசனேட்டர் தொட்டிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS பில்டரின் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது இங்கே ரெசோணாடேட் தொட்டிகளின் எண்ணிக்கை பில்டரின் வரிசையை தீர்மானிக்கிறது மேலும் எதிரொலிக்கப்பட்ட தொட்டிகளின் எண்ணிக்கையாக இருக்கும் மேலும் பில்டரின் வரிசை பில்டரின் தேர்ந்தெடுப்பை மேம்படுத்தும் பில்டரைப் உருவாக்குவதற்கான பொதுவான காண்பிக்கரேஷன் வகை கோம்ப் ஸ்ட்ரக்ச்சரின் ப்ரெல்லல் பிளேட் கெப்பாசிட்டர் ஆகும் இப்போது கோம்ப் ஸ்ட்ரக்ச்சர்களைப் பயன்படுத்தி 2 வகை காண்பிக்கரேஷனில் சாத்தியமாகும் முதல் காண்பிக்கரேஷன் ஸ்ட்ரக்ச்சரில் ஸ்ட்ரக்ச்சர் கோம்ப் ஸ்ட்ரக்ச்சர் ஒன்றில் இயக்கப்படுகிறது அது கெபாசிட்டிவ் வேரியேஷன்காக மற்ற கோம்ப் ஸ்ட்ரக்ச்சரில் உணரப்பட்டது இரண்டாவது ஸ்ட்ரக்ச்சரில் இரண்டு கோம்ப் ஸ்ட்ரக்ச்சர்களும் வித்தியாசமாக ஓட்டுவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் உணர்தல் கண்காணிப்பதன் மூலம் அடையப்படுகிறது ரெசோனன்ட் ஃபிரிக்வன்சி இம்படன்ஸின் மாற்றம் ஆகும் இப்போது இந்த பில்டர்கள் சீரீஸின் 2 டோபோலஜி மற்றும் பெரலல்லாக உள்ளன சீரிஸ் பில்டர்களின் விஷயத்தில் ரெசோனன்ட் ஸ்ட்ரக்ச்சர்கள் ஸ்க்கோயர் டிரஸ் ஸ்ப்ரிங்கால் பிரிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த ஸ்க்கோயர் டிரஸ் ஸ்ப்ரிங்ககின் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மதிப்பைக் குறைப்பதன் மூலம் இந்த ஸ்ட்ரக்ச்சரின் ரெசோனன்ட் ஃபிரிக்வன்சியை கட்டுப்படுத்தலாம் பெரலல் ஸ்ட்ரக்ச்சரை பொறுத்தவரை அவை பேஸில் சேர்க்க வேண்டிய இன்புட் மற்றும் அவுட்புட் கர்ரேண்டால் அதை அளவிட முடியும் பேண்ட் ஸ்டாப் பில்டரைப் வடிவமைக்க அவை தலைகீழ் பேஸில் சேர்க்கப்பட வேண்டும் கப்ளிங்கை குறைக்க அல்லது ஹை ஆடர் மோடின் உற்சாகத்தை குறைக்க இங்கே ஒரு விஷயத்தை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் கிரௌண்ட் பிளைன் இங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது மேலும் பில்டர்களின் தேர்ந்தெடுப்பை அதிகரிக்க ரெசனேட்டர்களின் எண்ணிக்கையையும் இங்கே அதிகரிக்கலாம் இந்த பில்டர்கள் பல்வேறு டிரான்ஸ்ரெசீவர் அல்லது கருவிகளில் இதே போன்ற பயன்பாடுகளிலும் பயன்படுத்தப்படலாம் அல்லது வைடர் பேண்ட்லிருந்து பேண்ட் எங்கு தேர்ந்தெடுக்கப்படுமோ அந்த பில்டர்களை எளிதில் பயன்படுத்தலாம் எனவே இதுவரை ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS காம்போனென்ட்கள் மற்றும் ஆர்எஃப் மெம்ஸ் RF MEMS டோபோலோஜி பற்றி விவாதித்தோம் இப்போது மைக்ரோவேவ் இமேஜிங் பற்றி விவாதிக்க விரும்புகிறோம் எனவே மைக்ரோவேவ் இமேஜிங் என்பது ஒரு சைன்ஸ் ஆகும் இது பழைய டிடெக்ட்டிங் மற்றும் லோகேட்டிங் டெக்னீக்லிருந்து உருவாகிறது மைக்ரோவேவ் ரிஜியனிலிருந்து எலெக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்களைப் பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்ச்சரில் மறைக்கப்பட்ட அல்லது எம்பெட்டெட் பொருட்களை எவளுயேட் செய்யுங்கள் இன்ஜினியரிங் மற்றும் பயன்பாட்டு சார்ந்த மைக்ரோவேவ் இமேஜிங் மைக்ரோவேவ் டெஸ்ட் என அழைக்கப்படுகிறது மைக்ரோவேவ் இமேஜிங் என்பது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாகும் அங்கு டிவைஸின் பிஸிக்கல் மற்றும் எலக்ட்ரிக் ப்ரொபேர்ட்டிஸ்களைக் கண்டறிய குறைந்த பவரைப் பயன்படுத்துவது மற்றும் ஒரு சோதனை நாண் மெட்டாலிக் டை எலக்ட்ரிக் ப்ராப்பர்டிஸ்களை நாண் இன்வசிவ் விசுவலைசேஷனுக்கான திறமையை கண்டறியும் செயல்முறையாகும் எந்தவொரு நேரடி அல்லது இன்சிட்டு நடைமுறையும் இயற்கையில் அழிவுகரமானதாக இருப்பதால் பொருளின் டை எலக்ட்ரிக் ப்ராப்பர்டிஸ்களை எந்தவொரு இன்சிட்டு நடைமுறை மூலமும் அளவிட முடியாது வெய்ட் ஃபிரிக்வன்சி ரேன்ச் பல்வேறு வகையான பொருட்களுக்கான டை எலக்ட்ரிக் ப்ராப்பர்டிஸ்களை அளவிடுவது ஆராய்ச்சியின் பகுதி மற்றும் இது மைக்ரோவேவ் இமேஜிங் மற்றும் உணர்தல் ஆகியவற்றில் முக்கியமானது மைக்ரோவேவ் இமேஜிங்கை குவான்டிடேட்டிவ் டெக்னீக் மற்றும் குவாலிடேட்டிவ் டெக்னீக்களுக்கு 2 வழிகளில் வகைப்படுத்தலாம் குவான்டிடேட்டிவ் டெக்னீக்களைப் பொறுத்தவரை அவை இமேஜ் ஆப்ஜெக்ட்டின் எலெக்ட்ரிக்கல் மற்றும் ஜாமெட்ரி பரமீட்டர்களைக் கொடுக்கின்றன எலெக்ட்ரிக்கல் பாராமீட்டர் என்றால் எலெக்ட்ரிக்கல் மற்றும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்டிஸ்கள் மற்றும் இங்கே ஜாமெட்ரி பரமீட்டர் என்பது மறைக்கப்பட்ட பொருளின் வடிவம் அளவு மற்றும் இருப்பிடம் என்று பொருள் மேலும் குவாலிடேட்டிவ் டெக்னீக்கள் மறைக்கப்பட்ட பொருளின் ரீபிராக்ட்டிவ் செயல்பாட்டைக் கணக்கிட்டு பின்னர் இமேஜிங் சிக்கலை எளிதாக்க இந்த எளிமைப்படுத்தல் அப்ராக்சிமேசனை பயன்படுத்துகின்றன பின்னர் அறியப்படாத பட அல்காரித்ததை உருவாக்க பின் பரப்புதல் வழிமுறையைப் பயன்படுத்தவும் சிந்தெடிக் அபேராசர் ரேடார் கிரௌண்ட் பெனிட்ராக்டிங் ரேடார் மற்றும் டாப்ளர் ரேடார் ஆகியவை தரமான டெக்னீக்கு சொந்தமானது இப்போது இந்த மைக்ரோவேவ் இமேஜிங் கொள்கையை 2 வழிகளில் வரையறுக்கலாம் ஹார்டவெர் காம்போனென்ட்கள் மற்றும் சாப்ட்வெர் காம்போனென்ட் மூலம் ஹார்டவெர் காம்போனென்ட் சோதனையின் கீழ் உள்ள மாதிரியிலிருந்து டேட்டாவை சேகரிக்கிறது இது ஆண்டெனா வழியாக எலெக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்களை சோதனைக்குட்பட்ட மாதிரிக்கு அனுப்புகிறது இப்போது மாதிரி ஒரே மாதிரியான வகையாக இருந்தால் அது எல்லையற்ற அளவைக் கொண்டிருந்தால் அவை எந்த ஈ எம் வேவ்களையும் ரெபிலெக்ட் ஆகாது இப்போது இந்த மாதிரியில் ஏதேனும் ஒழுங்கின்மை இருந்தால் அது ஈ எம் வேவ்களை ரெபிலெக்ட் ஆகும் எனவே அதிகமான ஒழுங்கின்மை ரெபிலெக்ட்டாக இருக்கும் இப்போது இது ஒரு ரெபிலெக்ட் மோனோஸ்டேடிக் அமைப்பின் விஷயத்தில் அதே ஆண்டெனாவால் கைப்பற்றப்படலாம் மற்றும் பைஸ்டேடிக் கண்பிகுராசன் போது வேறு ஆண்டெனாவை வாங்கலாம் இப்போது இந்த ஆண்டெனாக்களின் க்ராஸ் ரேன்ச் ரெசோலிசனை ஆண்டெனாக்களின் வரிசையைப் பயன்படுத்துவதன் மூலம் மேம்படுத்தலாம் ஆனால் இந்த வரிசைகளை ஒரு வேவ் லென்த்திற்கும் குறைவாகப் பிரிக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் மெஷர்மென்ட் அக்குரசியயை குறைக்கக்கூடிய இணைப்பு இருக்கலாம் எனவே ஒரு ஒற்றை ஆண்டெனா பயன்படுத்தப்பட வேண்டும் அது ஒட்டுமொத்த பகுதியையும் ஸ்கேன் செய்ய வேண்டும் மற்றும் வரைபட அமைப்பை ஒருங்கிணைப்பு அமைப்பின் அடிப்படையில் சேகரிக்க முடியும் இது சாப்ட்வெர் மற்றும் பல்வேறு இமேஜிங் வழிமுறைகளைப் பயன்படுத்தி அறியப்படாத பொருள் படத்தை ப்ரோபைலை உருவாக்க மேலும் கன்ஸ்ட்ரக்ட் செய்யலாம் மைக்ரோவேவ் இமேஜிங் மெடிக்கல் இமேஜிங் போன்ற பல்வேறு பகுதிகளில் பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது அடுத்த வகை பயன்பாடு வால் இமேஜிங் மூலம் நாண் டெஸ்ட்ரக்ட்டிவ் மற்றும் ஏவலுவேசன் மற்றும் அவரது ஸ்ட்ரக்ச்சரில் வால் கண்காணிப்பு பாதுகாப்பு புள்ளிகளில் மறைக்கப்பட்ட வெப்பன் டீடெக்சன் ஆகும் இந்த பயன்பாடுகளைப் பற்றி ஒவ்வொன்றாக விவாதிப்போம் எனவே மைக்ரோவேவ் இமேஜிங்கின் முதல் பயன்பாடு மெடிக்கல் இமேஜிங் ஆகும் ஹெட் இமேஜிங் விஷயத்தில் சேதமடைந்த மூளை திசுக்களைக் கண்டறிகிறது அவ்வாறு கண்டுபிடிப்பதே இதன் யோசனை இது ஏதேனும் காயம் காரணமாகவோ அல்லது தலையில் ஏற்படும் கேமோர்ஹஜிக் காரணமாகவோ நிகழ்கிறது எனவே ஹெட் இமேஜிங்கிற்கான இந்த அமைப்பு இங்கே இது 16 ஆண்டெனா காம்போனெண்ட்களைக் கொண்டுள்ளது இது 1 முதல் 4 ஜிகாஹெர்ட்ஸ் ஃபிரிக்வன்சி ரேன்ச்சில் இயங்கும் ஒரு காருக்கேடெட் ஸ்லாட் ஆண்டெனா ஆகும் இது டைரக்ஸனல் ரேடியேஷன் முறையை வழங்குகிறது எனவே இது ஆர்வமுள்ள பகுதியில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிளேட் வடிவத்தில் 2 மெட்டல் பிளேட்கள் உள்ளன ஒரு பிளேட் என்பது ஹெட் பான்ட்டோமுக்கு இடமளிக்கும் வகையில் சரிசெய்யக்கூடிய ஒன்றாகும் மேலும் இந்த விஷயத்தில் அது அவ்வாறு சரிசெய்யப்படுகிறது எனவே மெசர்மன்டில் எந்த பிழையும் இல்லை என்று இந்த பிளேட்டின் ரேடியஸ் 34 செ இரண்டாவது பிளேட்டில் உள் ரேடியஸ் 17 செ மீ மற்றும் வெளிப்புற ரேடியஸ் 42 செ ஹெட் பாண்டத்தின் பல்வேறு அளவுகளுக்கு இடமளிக்க இது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது எந்த உயரத்திலும் மாறுபடும் சரிசெய்யக்கூடிய போலைக் கொண்டுள்ளது இந்த ஸ்லாட்டுகளில் ஆண்டெனாக்களை சரிசெய்ய ஹரிசாண்டல் இடங்களும் இதில் உள்ளன ஹெட் பாண்டம் படி ஹரிசாண்டல் இருப்பிடம் மாறுபடும் ஹோல்டர்களை அவை கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டெனாக்கள் வெக்டார் அனலைசிங் நெட்ஒர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை 2 SP8T சுவிட்சுகளைப் பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்படுகின்றன முதல் சுவிட்ச் 1 முதல் 8 வரையிலான ஆண்டெனாக்களையும் இரண்டாவது சுவிட்ச் 9 முதல் 16 வரையிலான ஆண்டெனாவையும் தேர்ந்தெடுக்கவும் இப்போது இந்த பிளாட்பாம் சாதாரண மனித மூளை நிலைகளை கருதுகிறது இதில் ஸ்கல் வைட் மேட்டர் க்ரெ மேட்டர் மற்றும் செரிப்ரல் ஸ்பைனல் ப்லுய்டு உள்ளது இப்போது மெஷர்மென்ட்க்கு ஒரு கேமோர்ஹஜிக் ஸ்டோக் பாதிக்கப்பட்ட மூளை ஹெட் பாண்டம் எடுக்கப்படுகிறது மேலும் டேட்டாகளை சேகரிக்க மெஷர்மென்ட்களின் தொகுப்பு எடுக்கப்படுகிறது எஸ் பாராமிட்டர்களில் ரெபிலெக்ட் கோஎபிஸியன்ட் அடிப்படையில் ஹெட் டேட்டா சேகரிக்கப்படுகிறது பின்னர் போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரித்ம்களைப் பயன்படுத்துவதன் மூலம் N படம் உருவாக்கப்படுகிறது எனவே இது என்ட்ரி செயலாக்கத்திற்குப் பிறகு உருவாக்கப்பட்ட படம் இது மூளையில் 2 இருப்பிடத்தைக் குறிக்கிறது எனவே இந்த பிளாட்பாம் உதவியுடன் மைக்ரோவேவ் இமேஜிங் உதவியுடன் ஒரு மூளை ஸ்டோக்கை ஒரு ஹெட் பாண்டதில் கண்டுபிடிக்க முடியும் எனவே மைக்ரோவேவ் இமேஜிங்கின் அடுத்த பயன்பாடு அழிவில்லாத சோதனை இங்கே கரோசன் ஸ்டிளை மெஷர்மென்ட்க்கு இதைப் பயன்படுத்தலாம் எனவே இது அழிவில்லாத சோதனை முறையின் அமைப்பாகும் இது ஒரு ஆண்டெனா இது ஹார்ன் வகையாகும் இந்த ஆண்டெனாவின் அளவு 14 x 24 செ மீ 2 ஆகும் இது கரோசன் ஸ்டீலில்லிருந்து இருந்து 1 செ மீ இடைவெளியில் பிரிக்கப்படுகிறது இது 10 W பவரால் ரேடியட் செய்யப்படுகிறது எனவே இந்த கரோசன் ஸ்டீல் இது 4 வகையான கரோசன்களால் சிதைக்கப்படுகிறது மற்றும் அவை 1 செ மீ இடைவெளியால் பிரிக்கப்படுகின்றன அவை ரேடியட் செய்யும்போது தெர்மல் கேமரா மற்றும் இமேஜ் ப்ரொபைலின் உதவியுடன் 2 GHz 2 5 ஃபிரிக்குவன்ஸியில் உருவாக்கப்படுவதைக் காணலாம் மற்றும் 3 GHz எனவே கரோசன் ஸ்டீலை இணைக்காத நிலையில் அவை அதிகபட்ச உறிஞ்சுதலாக இருக்கும் இருப்பினும் கரோசன் ஏற்பட்டால் உறிஞ்சுதல் குறைவாக இருக்கும் எனவே இது சிறப்பம்சமாகக் காட்டப்பட்ட இடங்களை ஆம் என்று காண்பிக்கும் நெளிந்த பகுதிகளுக்கு ஒத்திருக்கும் சிறப்பம்சமான இடங்களைக் காணலாம் அதிக ஃபிரிக்குவன்ஸியில் உறிஞ்சுதல் இன்னும் குறைவாக இருப்பதை இங்கே காணலாம் எனவே இது இன்னும் பிரகாசமான இடங்களை வழங்குகிறது இப்போது இந்த கரோசன் ஸ்டீல்கள் ஒரு கான்கிரீட் மெட்டலில் பதிக்கப்படும்போது அவற்றின் விளைவு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே இங்கே உதாரணம் இந்த 2 ஸ்டீல் பார்கள் எடுக்கப்படுகின்றன இந்த பகுதியில் மற்றொரு கரோசன் ஸ்டீல் ஒரே மாதிரியாக அரிக்கப்படுகிறது இது சில பகுதிகளில் ஒரே மாதிரியாக அரிக்கப்படாதது மற்றும் இந்த பகுதியில் அரிப்பு அதிகமாக உள்ளது இது 2 45 ஜிகாஹெர்ட்ஸில் ஒரு மைக்ரோவேவ் அடுப்பால் 10 விநாடிகளுக்கு வெளிப்படும் போதும் மற்றும் தெர்மல் இமேஜ் ப்ரொபைல் ஒரு தெர்மல் கேமராவால் எடுக்கப்படும் போதும் இந்த வகையான படங்கள் இங்கே உருவாக்கப்படுகின்றன கருப்பு வட்டம் கரோசன் பகுதியைக் காட்டுகிறது எனவே இது இந்த ராடின் தெர்மல் ப்ரொபைல் இது அரை நீளத்தில் நெளிந்த பகுதிக்கான பிரகாசமான புள்ளிகளைக் காட்டுகிறது இரண்டாவது வழக்கில் நெளிந்த பகுதி இந்த ரிஜியனிலிருந்து கன்பைன் செய்யப்பட்டுள்ளது இது வெப்ப தெர்மல் ப்ரொபைலிருந்து காணலாம் இங்கிருந்து நீங்கள் காணலாம் இது வகைப்படுத்தப்படாத கரோசன் ஸ்டீலை காட்டுகிறது இப்போது இந்த கரோசன் பார்கள் கான்கிரீட் பகுதியில் பதிக்கப்படும்போது உறிஞ்சுதல் அதிகமாக இருக்கும் எனவே இமேஜ் ப்ரொபைலிருந்து நீங்கள் பார்க்கலாம் அரிக்கப்பட்ட பகுதியை இன்னும் மைக்ரோவேவ் சோதனை உதவியுடன் அடையாளம் காணலாம் இங்கே ஒரு இடத்தின் தீவிரம் குறைவாக உள்ளது ஏனெனில் கான்கிரீட் மெட்டலின் இழப்பு டேன்ஜெண்டில் மைக்ரோவேவ் இமேஜிங் உதவியுடன் அரிப்புக்கான அழிவில்லாத சோதனையும் செய்யலாம் அடுத்த பயன்பாடு பாதுகாப்பில் மறைக்கப்பட்ட ஆயுதம் கண்டறிதல் ஆகும் மேனெக்வின் புகைப்படம் இங்கே அதில் மறைக்கப்பட்ட ஆயுதங்களுடன் துணிகளும் உள்ளன இந்த மறைக்கப்பட்ட ஆயுதங்கள் கத்தரிக்கோல் கத்தி பிஸ்டல் சிப் அல்லது எந்த மெட்டலற்ற உடல் போன்ற பல்வேறு வகைகளாக இருக்கலாம் எப்போது இது மைக்ரோவேவ் ரேடியேசனால் வெளிப்படும் இது மெட்டல் அல்லாத பொருள்கள் அல்லது மெட்டல் பொருள்களுக்கு வெவ்வேறு ரெபிளெக்ட்டிவ் ப்ரொபைலைக் காண்பிக்கும் எனவே இது மனித உடலில் இருந்து வித்தியாசமாக இருக்கும் போஸ்ட் ப்ராசஸின் போது பிறகு உருவாக்கப்படும் அதனுடன் தொடர்புடைய மாறுபாடுகள் பட சுயவிவரத்தில் காணப்படுகின்றன எனவே இது என்ட்ரிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட படம் எனவே இது நபரிடம் இருக்கும் மறைக்கப்பட்ட ஆயுதத்தைக் காட்டுகிறது இந்த விஷயத்தில் வண்ணப் படத்தையும் இங்கே உருவாக்கலாம் இந்த சிவப்பு நிறம் மெஷர்மென்ட் முறையைப் பொறுத்தவரை குறைந்த தூரத்தைக் காட்டுகிறது மேலும் நீல நிறம் மெஷர்மென்ட் முறையைப் பொறுத்தவரை அதிக தூரத்தைக் குறிக்கிறது இப்போது இதேபோல் இந்த மைக்ரோவேவ் இமேஜிங் மூலம் வால் இமேஜிங் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் எனவே இதுதான் வால் இமேஜிங் ரேடார் அமைப்பு இந்த ரேடரின் அளவு 2 4 மீட்டர் ஆகும் இது விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் உள்ளது இது ஒரு கட்டிடத்திற்குள் இருக்கும் நபரை கட்டிடத்திலிருந்து ஒரு ஆஃப்செட்டில் கண்டுபிடிக்க முடியும் இது கட்டிடத்தின் அளவு மற்றும் கட்டிடத்தில் நடக்கும் நடவடிக்கைகள் பற்றியும் சொல்ல முடியும் எனவே பாதுகாப்பின் ஸ்ட்ரடஜிக்கலானா செயல்பாட்டுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த அமைப்பைப் பயன்படுத்தி அளவிடப்படும் போது ஒரு நபருக்குக் காட்டப்படும் படம் இங்கே இந்த வழக்கில் ஒரு நபர் முதலில் இடது பக்கமாக நகர்கிறார் பின்னர் அது சுவரை நோக்கி நகர்கிறது பின்னர் அது வலது பக்கத்தில் நகர்கிறது பின்னர் அது மற்றொரு சுவரை நோக்கி நகர்கிறது பின்னர் அது தலைகீழ் இயக்கத்தை எடுக்கிறது இப்போது இந்த வழக்கில் சுவர்கள் நிலையானவை எனவே ரெப்ளக்ஸன் நிலையானதாக இருக்கும் இருப்பினும் நபரின் முவ்மண்ட் காரணமாக ரெப்ளக்ஸன் மாறுபடும் எனவே சுவர்கள் காரணமாக ஏற்படும் ரெப்ளக்ஸனை அடக்க முடியும் மற்றும் நபரின் முவ்மண்ட்டை இந்த சிஸ்டத்தின் உதவியுடன் எளிதாகக் கண்காணிக்க முடியும் எனவே பாதுகாப்புக் கண்ணோட்டத்தில் இது மிகவும் பயனுள்ள பயன்பாடு ஆகும் அடுத்த பயன்பாடு டாப்ளர் வெதர் ரேடார் ஆகும் இது தீவிர வானிலை மாற்றங்களுக்கான வானிலை நிலைமைகளை அளவிட பயன்படுகிறது இந்த வானிலை மாற்றங்கள் சூறாவளி தீவிர கனமழை மிக அதிக காற்று ஏற்றுதல் போன்றவை எனவே இந்த டாப்ளர் வெதர் ரேடார் உதவியுடன் ஒருவர் முன்கூட்டியே நன்கு நெருங்க முடியும் எனவே உயிர்களையும் பிற விஷயங்களையும் காப்பாற்ற சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவே இஸ்ரோ மற்றும் பெல் அமைப்பால் தயாரிக்கப்பட்ட எஸ் பேண்ட் போலரிமெட்ரிக் டாப்ளர் வெதர் ரேடார் இங்கே உள்ளது கனமழைக்கு பெயர்பெற்ற செரபுஞ்சியில் இது நிறுவப்பட்டுள்ளது இந்த ரேடார் 500 கி மீ வேகத்தில் வானிலை மாற்றங்களை வெற்றிகரமாக வழங்க முடியும் எனவே இந்த ரேடார் உதவியுடன் நன்கு முன்னேறிய ஒருவரை தீவிர வானிலை மாற்றங்கள் குறித்து அறிவிக்க முடியும் எனவே அவர்கள் தங்கள் உயிரைக் காப்பாற்ற முடியும் அல்லது இந்த தீவிர சூழ்நிலையை எதிர்ப்பதற்கு அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவே இவை மைக்ரோவேவ் இமேஜிங்கின் பயன்பாடுகள் இப்போது இதன் மூலம் நாங்கள் ஆர்எஃப் மெம்ஸ் உடன் தொடங்கினோம் என்று முடிவு செய்ய விரும்புகிறேன் ஆர்எஃப் மெம்ஸ் சாதனங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதைக் கண்டோம் ஆர்எஃப் மெம்ஸ் கெப்பாசிட்டர் இண்டக்டர் சுவிட்சுகள் பேஸ் ஷிப்ட்கள் மற்றும் பில்ட்டர்கள் பற்றி நாங்கள் பேசினோம் பின்னர் அவை செமி கண்டக்டர் மைக்ரோவேவ் சாதனங்களை விட எவ்வாறு வேறுபட்டவை மற்றும் உயர்ந்தவை என்பதைக் கண்டோம் பின்னர் மைக்ரோவேவ் இமேஜிங்கைப் பற்றி பேசினோம் மைக்ரோவேவ் இமேஜிங்கின் செயல்பாட்டுக் கொள்கையைப் பற்றி பேசினோம் நாம் பார்த்தது போன்ற பல்வேறு பகுதிகளில் மைக்ரோவேவ் இமேஜிங்கின் பல்வேறு பயன்பாடு மூளை ஸ்டோக்கை கண்டறிதலுக்கான மருத்துவத் துறையில் மைக்ரோவேவ் இமேஜிங் பயன்பாடு ஆகியவற்றைக் கண்டோம் அதன்பிறகு மைக்ரோவேவ் இமேஜிங் அல்லாதவற்றைப் பற்றி பேசினோம் அழிவு சோதனை மறைக்கப்பட்ட ஆயுதக் கண்டறிதலில் மைக்ரோவேவ் இமேஜிங் பயன்படுத்துவதைப் பற்றி நாங்கள் பேசினோம் பின்னர் வால் இமேஜிங் பயன்பாடுகள் மூலம் மைக்ரோவேவ் இமேஜிங் பயன்படுத்துவதைப் பற்றி பேசினோம் பின்னர் வானிலை அளவீட்டில் டாப்ளர் வெதர் ரேடார் பயன்பாட்டைப் பற்றி பேசினோம் இதை நான் முடிக்க விரும்புகிறேன் மிக்க நன்றி